இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் லைப் சைக்கிள் மாடலின் முழுவதும் ஒத்துக் கொள்ளப்பட்ட முக்கியத்துவங்களைப் பற்றிப் பார்ப்போம் நிறைய லைப் சைக்கிள் மாடல்கள்

இவை சில காலங்கள் இருந்தன பிறகு இவை மரபுசார்ந்த மாடல்கள் என அழைக்கப்படுகின்றன சமீபகாலத்தில் அஜயில் மாடல் உபயோகத்திற்கு வந்தது மேலும் இது ஏன் நவீன செயல் திட்டங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது என்பதையும் பார்ப்போம் சாஃப்ட்வேர் லைப் சைக்கிள் அதன் உருவாக்க காலத்தில் இந்த ஒவ்வொரு நிலையையும் கடந்து வருகிறது அந்த நிலைகள் என்ன அவை ஃபிசபிலிடிஸ்டடி மற்றும் பராமரிப்பு மிகவும் உள்ளுணர்வுடன் கூடிய லைப் சைக்கிள் மாடல் மரபுவழி வாட்டர் ஃபால் மாடல் என கூறப்படுகிறது இது நாம் கடந்த விரிவுரையில் விவாதித்த மாடலுடன் ஒத்தே இருக்கும் ஆனால் சரியாக எவ்வாறு சாஃப்ட்வேர் உருவாக்கப்படுகிறது சாஃப்ட்வேர் பயன்பாட்டிற்கு வெளியிடப்படுகிறது இந்த மரபுசார் வாட்டர்ஃபால் மாடல் மற்றும் பராமரிப்பு ஆகிய நிலைகளைக் கொண்டது ஆனால் உருவாக்கம் எவ்வாறு நடைபெற வேண்டும் முதலில் ஃபிசபிலிடிஸ்டடி இது நன்கு பொருந்தும் நாம் இந்த மரபுசார் வாட்டர்ஃபால் மாடலை மற்றும் பராமரிப்பு நிலைகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இதுவே மிகவும் எளிமையான உள்ளுணர்வுடன் கூடிய உருவாக்க முறை இந்த மாடல் இருந்த போதிலும் அதிகப்படியான செயல் திட்டங்களில் இது உபயோகப்படுத்தப் படுவதில்லை அதற்கான காரணங்களை பிறகு பார்ப்போம் மரபுசார் வாட்டர்ஃபால் மாடலில் பல்வேறு நிலைகள் உள்ளன லைப் சைக்கிலின் உருவாக்கங்களிலும் பராமரிப்பு நிலைக்கே அதிக முயற்சி தேவைப்படுகிறது அதேபோல் உருவாக்கத்திற்காக செலவிடப்படும் மொத்த முயற்சியில் டெஸ்டிங் நிலையே அதிகமான முயற்சியை எடுத்துக் கொள்ளும் நீங்கள் ஒவ்வொரு நிலையிலும் செலவிடக் கூடிய முயற்சிகளுக்கான ஒப்பிட்டு வரைபடத்தை வரைந்தீகளானால் அதில் பராமரிப்பு நிலைக்கே அதிகமான முயற்சி தேவைப்படுவதை உங்களால் பார்க்க முடியும் இந்த உருவாக்க நிலைகளில் டெஸ்டிங் உருவாக்கும் நிலைகளுக்கு குறைந்த முயற்சியே தேவைப்படும் மரபுசார்ந்த வாட்டர்ஃபால் மாடல் அனைத்து நல்ல நிறுவனங்களும் பிராசசிங் மாடலுக்கான நன்கு படித்து புரிந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுவார்கள் வெவ்வேறு நிலைகளைப் பற்றி சுருக்கமாக பார்ப்போம் மரபுசார் வாட்டர் பால் மாடலின் பொருளாதார ரீதியான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதா என அறிவது மற்றொன்று இந்த உருவாக்கத்திற்காக செலவிடப்படும் முயற்சியும் விலையும் மதிப்புடையதா என அறிவது இறுதியாக இந்த உருவாக்கத்திற்குத் தேவைப்படும் அனைத்துதொழில்நுட்ப திறன்களும் அதை உருவாக்கும் நிறுவனத்திடம் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவது இது காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ் என கூறப்படுகிறது தகவல் தொழில்நுட்பத்திற்காக உருவாக்கப்படும் ஒரு செயற்கைக் கோள் பற்றிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோளை எப்படி உபயோகிப்பது என்பதை தெரியாமலே அதற்கான புரோகிராம் ஐ ஒருவர் எழுதும் போது அவர்களால் அதை தொழில்நுட்ப ரீதியாக அணுக முடியாது ஃபிசபிலிடி ஸ்டடி ஃபிசபிலிடி ஸ்டடி கால ரீதியான சாத்தியக்கூறுகள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றைத் தீர்மானிக்க வேண்டும் செயலாக்க ஆய்வை துல்லியமாக செய்வது எப்படி என்பதை பார்ப்போம் முதலில் நுகர்வோரின் தேவை மற்றும் சாஃப்ட்வேர் இந்த சிஸ்டம் உள்ளீடாக கொடுக்கப்படுகிறதா இவையே சில கட்டுப்பாடுகள் ஆகும் தேவைகளை நன்கு புரிந்து கொண்ட பிறகு செயல்திட்ட மேலாளர் அதை செயல்படுத்த ஆரம்பிப்பார் முதலில் தீர்வுக்கான விலை ரீதியிலான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் பிறகு கால ரீதியிலான கூறுகளுடண் கூடிய தொழில்நுட்ப ரீதியிலான சாத்தியக்கூறுகளைப் பார்க்க வேண்டும் இந்த தீர்வுகளை நுகர்வோருடன் விவாதிக்க வேண்டும் பிறகு இந்த செயல்திட்டத்தை செயல்படுத்துவதா அல்லது கைவிடுவதா என்பதைத் தீர்மானிக்க வேண்டும் இந்த செயலாக்க ஆய்வில் நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள கேஸ் ஸ்டடி நிறுவனத்தின் சிறப்பு வைப்பு நிதிக்காக வழங்கப்பட்ட ஒரு செயல் திட்டத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நிறுவனம் 50000க் மேல் ஊழியர்களைக் கொண்ட ஒரு பெரிய நிறுவனம் சுரங்கத்தொழில் அதிக ஆபத்துகள் நிறைந்தது அதில் அதிக பேர் காயம் அடைவார்கள் அதில் சில உயிர் இழப்புகளும் இருக்கும் அவர்களுக்கான தொகை வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது ஆனால் அதற்கான காலம் அதிகம் ஊழியர்கள் இழப்பிற்கான பலாபலன்களை விரைவிலேயே அடைவதற்காக ஒரு சிறப்பு வருங்கால வைப்பு நிதி திட்டம் தேவை என அந்த நிறுவனம் நினைத்தது இந்த சிறப்பு வருங்கால வைப்பு நிதி திட்டத்திற்கான ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் இதற்கான விருப்பத்தை தெரிவித்தன செயல் திட்ட மேலாளர்கள் அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்குச் சென்று என்ன செயல்பாடுகள் தேவைப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதற்கு சூத்திரம் உள்ளது இழப்பீடு வழங்குவதற்கான கட்டுப்பாடுகள் யாவை இழப்பீடு எந்த நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது செயல் திட்ட மேலாளர் அந்த சுரங்க வேலைகளை நேரில் சென்று பார்க்கலாம் மற்றும் உள்ளீடாக கிடைக்கக்கூடிய அதாவது தொழிலாளர்களின் விவரங்கள் அவர்களுடைய தினசரி வார மற்றும் மாத அடிப்படை பங்களிப்பு போன்ற தரவுகளை கண்டுபிடிக்க வேண்டும் இதை நன்கு புரிந்து கொண்ட பிறகு சாஃப்ட்வேர் தேவைக்கான ஒரு முடிவையும் அதற்கான திட்ட அறிக்கையையும் முன்மொழிவார் மாற்றுத் தீர்வு முன்மொழிவது என்னவென்றால் தரவுகள் அனைத்தும் சுரங்க இடத்திலேயே உள்ள ஒரு கணினியில் பராமரிக்கலாம் மற்றும் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்படும்

மற்றொரு தீர்வு என்னவென்றால் தரவுகள் கிடைத்த உடனேயே அனுப்பி வைப்பது அல்லது அன்றைய வேலையை நாளின் முடிவில் அனுப்புவது இந்த அனைத்து தரவுகளும் தலைமை அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் தேவைப்படும் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க முடியும் இதில் தகவல் தொடர்புக்கான செலவு குறைவு ஆனால் தலைமை அலுவலகத்தில் உள்ள தரவுகள் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்காது ஒவ்வொரு தீர்வுகளுக்குமான காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸ் செய்வதற்கு முன்பு எந்தத்தீர்வு சுரங்கத்தொழில் அதிகாரிகளுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு அந்தத் தீர்வின் மதிப்பு மற்றும் செலவை ஆராய வேண்டும் எது சிறந்த தீர்வு என்பதை தீர்மானிக்க வேண்டும் இந்தத் தீர்வு அந்த நிறுவனத்தால் ஒத்துக்கொள்ளப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் இந்தத் தீர்வை முழுவதும் உருவாக்குவதற்கு தொழில்நுட்ப திறன்கள் உள்ளனவா என்பதை பார்க்க வேண்டும் மேலும் இது குறிப்பிட்ட கால நிலைக்குள் உருவாக்க முடியுமா என்பதையும் பார்க்கவேண்டும் இந்த முடிவுகளைப் பொறுத்து அடுத்த வேலைகளைத் தொடங்க வேண்டும் தொகுப்பு செயலாக்க ஆய்வின் தொடக்கத்தில் அந்த சாஃப்ட்வேர் முடிக்க வேண்டும் ஒவ்வொரு தீர்வுகளும் உள்ளடக்கியுள்ள செலவுகளை ஆராய வேண்டும் பிறகு அதை வாடிக்கையாளரிடம் சமர்ப்பித்து அவர்களின் கருத்துக்களை பெற வேண்டும் அனைத்து விஷயங்களும் நல்லமுறையில் முடிக்கப்பட்டு அதற்கு அலுவலர்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகு செயல் திட்ட மேலாளர் அதை அடுத்த உயர்நிலைக்கு எடுத்துச் செல்வார் அந்த உயர்நிலை தீர்வு வரையறுக்கப்பட்டு அது சாஃப்ட்வேர் ன் உருவாக்கம் நடைபெறும் தேவைப்படும் தொழில்நுட்ப திறன்கள் இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது வாடிக்கையாளர் குறிப்பிடும் காலக் கெடுவுக்குள் சாஃப்ட்வேர் ஐ உருவாக்க முடியாமல் போகலாம் இந்த சூழ்நிலையில் செயல்திட்ட மேலாளர் இந்த செயல் திட்டத்தை செலுத்துவதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அல்லது கைவிட வேண்டும் செயலாக்க ஆய்வின் நடவடிக்கைகள் நாம் முழு ப்ராப்ளத்தையும் புரிந்து கொள்கிறோம் தீர்வுகளுக்கான உத்திகளையும் வகுக்கிறோம் தீர்வுகளை வரையருக்கிறோம் அதற்கான செலவீனங்களை கண்க்கிடுகிறோம் தேவைப்படும் வளங்களை கண்டுபிடித்து அதற்கான செலவினங்களையும் காண்கிறோம் மற்றும் இந்த மொத்த உருவாக்கத்திற்கு தேவைப்படும் காலத்தையும் முடிவு செய்கிறோம் செலவுப்பயன்பாட்டுப் பகுத்தாய்விலிருந்து ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு இந்த செயல்திட்டத்தை தொடர்வதா இல்லை கைவிடுவதா என முடிவு செய்ய வேண்டும் அதிக மதிப்பிலான வளங்கள் கட்டுப்பாடுகள் மற்றும் பிற தொழில்நுட்ப காரணங்கள் இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கத்தை கைவிடுவதற்கு காரணமாக அமையும் ஒரு சாஃப்ட்வேர் ன் செலவு அதன் உருவாக்கத்திற்கான செலவு மட்டுமல்ல அதன் செயல்பாட்டுக்கான செலவுகளையும் உள்ளடக்கியது ஒரு கல்வி நிறுவனம் அதன் செயலை தானியங்கி மயமாக மாற்றுவதற்கான ஒரு சாஃப்ட்வேர் எடுப்பதற்கான செலவு மற்றும் பராமரிப்பதற்கான செலவு அனைத்தையும் கணக்கில் கொள்ளும் இந்த சாஃப்ட்வேர் ஐ உருவாக்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இந்த அனைத்து செலவுகளையும் கண்டறிய வேண்டும் உருவாக்கத்திற்கான செலவு அதை அமைப்பதற்கான செலவு மற்றும் செயல்பாட்டிற்கான செலவு அந்த மொத்த தொகையையும் சேர்த்து அந்த தீர்வுகாண செலவை கணக்கிட வேண்டும் பிறகு அதில் பெறப்படும் பயன்களைக் கண்டறிய வேண்டும் இந்தப் பயன் மொத்த செலவை விட அதிகமானதா என்பதைப் பார்க்கவேண்டும் நிறுவனம் இந்த செயல் திட்டத்தை எடுத்துக் கொள்வதற்கு பயனின் மதிப்பு மொத்த செலவை விட அதிகமாக இருக்க வேண்டும் செலவு என்பது உருவாக்கத்திற்கும் அமைப்பதற்கும் மற்றும் செயல்பாட்டிற்குமான செலவு சில பயன்கள் அளவிடக் கூடியதாகவும் சில அளவிட முடியாதவையாகவும் இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு கல்வி நிறுவனத்தின் தானியங்கி புத்தக பராமரிப்பு செயல் திட்டத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த தானியங்கி செயல்பாட்டு மூலம் எவ்வாறு மனித சக்தி சேமிக்கப்படுகிறது என்பன போன்ற சில பயன்கள் அளவிடக் கூடியவை ஆனால் சில அளவிட முடியாதவை உதாரணமாக இந்த தானியங்கி முறையில் முடிவுகள் எவ்வளவு வேகமாக வெளி வரும் மாணவர்களுக்கு என்ன பயன் என்பது போன்றவை அளவிட முடியாதவை இதற்கான செலவீட்டு மதிப்பை வழங்கமுடியாது மேலும் இதை அளவிடுவதும் கடினம் இந்த செயலாக்க ஆய்வின் முடிவை செயல் திட்ட மேலாளர் ஒரு பிஸ்னஸ் கேஸ் அந்த செயல் திட்டத்திற்கான செலவு மற்றும் பயன்களை பற்றிய விவரங்களை கொண்டிருக்கும் இது உயர்மட்ட மேலாண்மைக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒரு நல்ல பிசினஸ் கேஸ் பலவகையான விவரங்களைக் கொண்டிருக்கும் அதில் நிர்வாகச் சுருக்கம் என்ற ஒன்றே உயர்மட்ட மேலாண்மையின் புரிதலுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த செயல் திட்டத்தின் பின்னணியில் இந்த செயல் திட்டம் எந்த சூழ்நிலையில் என்ன தேவைக்காக எழுப்பப்பட்டது மற்றும் வணிக வாய்ப்புகள் என்ன அதாவது இதில் அடையும் பயன்கள் என்ன என்பனவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன மாற்றத்தை உருவாக்கும் மற்றும் இதன் உருவாக்கத்திற்கு அமைப்பதற்கு இதன் செயல்பாட்டிற்கு மற்றும் பயிற்சிக்கான செலவுகள் எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இதன் வருவாய் உருவாக்கம் செலவு குறைப்பு மற்றும் அளவிடமுடியாத பயன்பாடுகள் ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் மேலும் இதில் உள்ள இடர்களையும் காணவேண்டும் உருவாக்கத்திற்கான செலவு மதிப்பீட்டை விட அதிகரிப்பது உருவாக்கத்திற்கான காலம் மதிப்பிடப்பட்ட காலத்தைவிட நீட்டித்து செல்வது உருவாக்கத்திற்கு பிறகு இது பயனாளர்களுக்கு பிடிக்காமல் போவது அல்லது பயனாளர்கள் இதை உபயோகிக்காமல் விடுவது இவை யாவும் இடர்களை உருவாக்கும் வெவ்வேறு இடர்களை கையாளுவதற்கான விவாதங்களும் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவையாவும் நல்ல பிசினஸ் கேஸ் ன் ஒரு பகுதியாக இருக்கும் நாம் இதுவரை ஃபிசபிலிடிஸ்டடி

முதல் நிலையில் ஃபிசபிலிடிஸ்டடி நிலையிலுள்ள நடவடிக்கைகளைப் பற்றிய சுருக்கமான விவாதத்தை அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்